R ஐப் பயன்படுத்தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் செயல்படுத்துவது குறித்த இரண்டாவது விரிவுரைக்கு வருக கடைசி விரிவுரையில் ஒரு டெக்ஸ்ட் பைலில் இருந்து ஒரு டேட்டாவை எவ்வாறு ரீட் செய்யலாம் டேட்டாவை எவ்வாறு விஷுவலைஸ் செய்வது ஒரு லீனியர் மாடலை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் எவ்வாறு விளக்குவது என்பதைப் பார்த்தோம் இந்த விரிவுரையில் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடல் அசஸ்மெண்ட் பற்றி பார்க்கப் போகிறோம் இதன் ஒரு பகுதியாக லீனியர் மாடலில் சிக்னிபிகன்ட் கோஎஃபீஷியேன்ட்ளை எவ்வாறு ஐடென்டிபை செய்வது என்பதையும் பார்க்கப்போகிறோம் இப்போது மாடல் அசஸ்மெண்ட்டில் தொடங்குவோம் மாடல் அசஸ்மெண்ட்டிற்கு செல்வதற்கு முன் சில கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் ஒரு மாடலை உருவாக்கிய பிறகு நம் லீனியர் மாடல் எவ்வளவு சிறந்தது என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும் இப்போது லீனியர் மாடலில் எந்த கோஎஃபீஷியேன்ட்கள் சிக்னிபிகண்ட் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் இப்போது உங்களிடம் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இருந்தால் அவற்றில் எது முக்கியம் என்பதை நாம் ஐடென்டிபை செய்ய வேண்டும் மாடலை மேலும் மேம்படுத்த முடியுமா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் ஒரு பகுதியாக டேட்டாகளில் ஏதேனும் மோசமான மெசர்மென்ட்ஸ் உள்ளதா என்பதைப் பார்க்கப்போகிறோம் எனவே மோசமான மெசர்மென்ட்ஸ் என்றால் டேட்டாகளில் மாடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேறு ஏதேனும் அவுட்லயர்ஸ் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் என அர்த்தம் இந்த கேள்வி மட்டும் அடுத்த விரிவுரையில் கையாளப்படும் எனவே முதல் இரண்டு கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று பார்ப்போம் இப்போது முந்தைய விரிவுரையில் சம்மரி எவ்வாறு பார்ப்பது என்று பார்த்தோம் அதை எவ்வாறு இன்டர்பிரட் செய்வது என்பதும் நமக்கு தெரியும் இப்போது நீங்கள் கமாண்டை இயக்கும் போது கிடைக்கும் சம்மரி இதுவாகும் "பாண்ட்ஸ்" டேட்டாகளிலிருந்து கூப்பன் ரேட் உடன் பிட் பிரைஸை நான் ரெக்ரெஸ் செய்தேன் மேலும் பாண்ட்ஸ்மோட் எனது லீனியர் மாடல் ஆகும் என்னிடம் அவற்றின் எஸ்டிமேட்களும் உள்ளன அவை இன்டர்செப்ட் மற்றும் ஸ்லோப் ஆகும் இப்போது மாடல் அசஸ்மெண்ட்டின் முதல் நிலையை பார்ப்போம் மாடல் அசஸ்மெண்ட்டின் முதல் நிலை R ஸ்கொயர் வேல்யூவை பயன்படுத்தி செய்யப்படுகிறது இப்போது நீங்கள் திரும்பிச் சென்று பார்த்தால் நம் மாடலுக்கான R ஸ்கொயர் வேல்யூ 0 7516 ஆகும் இப்போது இது 1 க்கு மிக நெருக்கமாக உள்ளது மிக மிக நெருக்கமாக இல்லை என்றாலும் அது இன்னும் 1 க்கு நெருக்கமாகவே உள்ளது எனவே நாம் உருவாக்கிய மாடல் நியாயமான நல்லதாக இருக்கிறது ஆனால் உண்மையில் அவை நல்லதல்ல என்று நாம் கூறலாம் x மற்றும் y க்கு இடையில் ஒரு லீனியர் ரெலேஷன்ஷிப் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் நாம் செய்த அஸம்ப்ஷன்களையும் இது சொல்கிறது ஹைபோதேசிஸ் டெஸ்ட்டையும் நாம் பார்க்கப் போகிறோம் இதன் ஒரு பகுதியாக கோஎஃபீஷியேன்ட்களின் ஹைபோதேசிஸ் டெஸ்ட்டையும் பின்னர் ஃபுல் மற்றும் ரெடூஸ்ட் மாடலையும் பார்க்கப் போகிறோம் இப்போது இந்த ஃபுல் மற்றும் ரெடூஸ்ட் மாடல்கள் என்னவென்று பார்ப்போம் எனவே முதலில் கோஎஃபீஷியேன்ட்களில் ஹைபோதேசிஸ் டெஸ்ட்டை செய்வோம் எனவே உங்கள் லீனியர் மாடல் நன்றாக இருக்கிறதா என சரிபார்க்க ஸ்லோப் எஸ்டிமேட் β̂1 சிக்னிபிகன்ட்டா என்பதை நாம் சரிபார்க்கலாம் எனவே எனது நல் ஹைபோதேசிஸ் ஸ்லோப் β̂1 0 ஆகும் எனவே இதன் பொருள் எனது பிரடிக்டட் வேல்யூ ŷi β̂0 ஆகும் மற்றும் இது இன்டர்செப்ட் εi ஆகும் முந்தைய விரிவுரையில் εi என்பது ரெஸிடுவல் என நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது இது எனது ரெடூஸ்ட் மாடலாக மாறும் எனது ஸ்லோப் 0 ஆக இருக்கும்போது அல்டர்நேட் ஹைபோதேசிஸ் என்னவாக இருக்கும் எனது அல்டர்நேட் ஹைபோதேசிஸ் என்னவென்றால் β̂1 0 மற்றும் எனது பிரடிக்டட் வேல்யூ ŷi β̂0 β̂1xi εi ஆகும் இப்போது இது எனது ஃபுல் மாடலாக மாறும் ஸ்லோப் சிக்னிபிகன்ட்டா என்பதை சரிபார்க்க கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கணக்கிடப்படுகிறது இப்போது இந்த டெஸ்ட் இரண்டு பக்க டெஸ்ட் ஆகும் ஏனெனில் நாம் β̂10 அல்லது 0 வா என பார்க்கிறோம் 95 பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் லெவலில் அதாவது α5 ல் கிரிட்டிக்கல் வேல்யூ 2 0345 என நாம் பெறுகிறோம் இப்போது இந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் 05 என்று நமக்கு தெரியும் இங்கே n என்பது டேட்டாகளில் உள்ள அப்சர்வேஷன்களின் எண்ணிக்கை ஆகும் இப்போது இந்த கேஸில் என்னிடம் 35 அப்சர்வேஷன்கள் உள்ளன p எனது இன்டிபென்டன்ட் வேறியபிள்களின் எண்ணிக்கையாக மாறுகிறது இங்கே எனக்கு ஒரு இன்டிபென்டன்ட் வேறியபிள் மட்டுமே உள்ளது எனவே இப்போது ஒரு fit டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து ஒரு fit க்கான குவான்டைல்ஸ் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பகுதியிலிருந்து அறிவோம் இப்போது நான் p 1 α2 என தருகிறேன் ஏனெனில் இது இரண்டு பக்க டெஸ்ட் ஆகும் மற்றும் டிகிரீஸ் ஆப் பிரீடம் எண்ணிக்கை n p 1 என வழங்கப்படுகிறது இந்த கமாண்ட் R இல் உள்ளது நீங்கள் p மற்றும் டிகிரீஸ் ஆப் பிரீடம் போன்ற இன்புட் வேல்யூ மட்டும் கொடுக்க வேண்டும் இதைச் செய்தபின் குவான்டைல்ஸ் 2 03 என பெறுவோம் எனவே கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை கணக்கிட இதைப் பயன்படுத்தப் போகிறோம் நாம் முன்பு சம்மரியில் ஸ்லோப் β̂13 0661 மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்0 3068 என பார்த்தோம் எனவே கான்பிடன்ஸ் இன்டர்வெல் எஸ்டிமேட் ஆர் க்ரிட்டிக்கல் வேல்யூ x மல்டிப்ளை பை ஸ்டாண்டர்ட் எரர் என கணக்கிடப்படுகிறது எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் லோயர் பவுண்ட் 2 44 ஆகவும் அப்பர் பவுண்ட் 3 69 ஆகவும் பெறுகிறோம் எனவே இந்த இன்டர்வெல் 0 ஐ உள்ளடக்குவதில்லை என்பதை நாம் அறிவோம் அதாவது இன்டர்வெல்லுக்கு இடையில் எங்கும் என்னிடம் 0 இல்லை இது எனது ஸ்லோப் β̂1 சிக்னிபிகன்ட் என குறிக்கிறது இப்போது மாடல்கள் மீது ஒரு ஹைபோதேசிஸ் டெஸ்ட் செய்வோம் அவ்வாறு செய்ய நாம் F ஸ்டாட்டிஸ்டிக் பயன்படுத்துகிறோம் F ஸ்டாட்டிஸ்டிக் என்றால் என்ன என்பதை மீண்டும் பார்ப்போம் F ஸ்டாட்டிஸ்டிக் என்பது எனது சம் ஸ்கொயர்ட் ரெஸிடுவல் டிவைடட் பை சம் ஸ்கொயர்ட் எரர் பை டினாமினேட்டர் டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆகும் எனவே சம் ஸ்கொயர்ட் ரெஸிடுவல் பொறுத்தவரை இது ŷi y̅2 இன் கூட்டுத்தொகை என நாம் அறிவோம் எனவே என்னிடம் ஒரே ஒரு டிகிரீஸ் ஆப் பிரீடம் மட்டுமே உள்ளது ஏனெனில் அதை கணக்கிடுவதற்கு ஒரே ஒரு பராமீட்டரை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் அதேசமயம் சம் ஸ்கொயர்ட் எரர் yi ŷi2 இன் கூட்டுத் தொகையாகும் இப்போது நான் அதை கணக்கிட இரண்டு பராமீட்டர்களை பயன்படுத்துகிறேன் எனவே டிகிரீஸ் ஆப் பிரீடம் 2 ஆல் குறைக்கப்பட்டுள்ளன ஆகவே டினாமினேட்டரில் n 2 உள்ளது ஆகவே நீங்கள் சம் ஸ்கொயர்ட் எரரை கணக்கிடுவது இப்படிதான் நான் எனது yi யை அதாவது பாண்ட்ஸ் டேட்டாவில் உள்ள டாலர் மதிப்பில் இருக்கும் பிட் பிரைஸை கூட்ட போகிறேன் என்னிடம் பொருத்தப்பட்ட வேல்யூகள் உள்ளன மேலும் பிட் பிரைஸின் மீன் அதாவது சராசரி y̅ என்னவென்று நமக்கு தெரியும் நான் இதை ஸ்கொயர் செய்து பின் அதை கூட்ட போகிறேன் இப்போது டேட்டாகளிலிருந்து n என்பது அப்சர்வேஷன்களின் எண்ணிக்கை அது 35 என நாம் அறிவோம் எனவே பார்முலாவின் படி நம் F ஸ்டாட்டிஸ்டிக் SSRSSE x n 2 ஆக கணக்கிடப்படுகிறது நியூமேரேட்டர் n 2 ஆக இருக்கும் இப்போது F ஸ்டாட்டிஸ்டிக்99 87 என கிடைக்கும் இப்போது இந்த சம்மரியால் தரப்பட்ட F ஸ்டாட்டிஸ்டிக் பற்றி சம்மரியின் கடைசி வரியில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு டெஸ்ட்களிலிருந்து நாம் என்ன முடிவுகளை எடுக்க முடியும் என்று பார்ப்போம் டேபிளில் இருந்து F ஸ்டாட்டிஸ்டிக் என்னவென்று நமக்கு தெரியும் 1 மற்றும் 3 டிகிரீஸ் ஆப் பிரீடத்தில் 5 சிக்னிபிகன்ஸ் லெவலில் அது 4 17 ஆகும் நாம் 1 மற்றும் 3 டிகிரீஸ் ஆப் பிரீடத்தில் கணித்தது 99 இது fit டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து கிடைத்த தியரடிகல் வேல்யூவை விட அதிகமாகும் எனவே இப்போது நாம் என்ன முடிவுக்கு வர முடியும் கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லில் 0 இல்லை என்பதால் நல் ஹைபோதேசிஸ்ஸை நாம் நிராகரிக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் எனவே ஸ்லோப் β̂1வும் சிக்னிபிகன்ட் ஆகும் எனவே இந்த விரிவுரையில் மாடலை எவ்வாறு அசஸ் செய்வது என்று பார்த்தோம் ஒரு மாடலை அசஸ் செய்யும்போது அதன் தொடர்புடைய சில முக்கியமான கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதையும் நாம் பார்த்தோம் சிக்னிபிகன்ட் கோஎஃபீஷியேன்ட்களை எவ்வாறு ஐடென்டிபை செய்வது என்பதையும் பார்த்தோம் அடுத்த விரிவுரையில் அவுட்லயர்ஸ்களை எவ்வாறு ஐடென்டிபை செய்வது மற்றும் ஒரு மாடலை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதைப் பார்ப்போம்